விளக்கமாக பரிமாற்றும் உந்தியை பார்ப்போம் பரிமாற்றும் உந்தியில் மூடப்பட்ட உறை இருக்கும் இது உருளையானது இது உள்ளீடு இது வெளியீடு இது உறிஞ்சும் பகுதியில் இருக்க கூடியது இது வெளியேற்றும் பகுதியில் இருக்க கூடியது இந்த உந்தி உந்து தண்டை ஒரு பகுதியில் கொண்டிருக்கும் உந்து தண்டு இயங்கும் போது அறையினுள் அழுத்த வேறுபாடு உருவாகும் இந்த உந்துதண்டு சுழலும் தண்டுடன் பொருத்தப்பட்டிருக்கும் இது சக்கரத்தில் இயக்க வழங்கியுடன் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த சக்கரம் டிசி மோட்டார் அல்லது ஏசி மோட்டாரால் இயங்கும் சக்கரம் சுழலும் போது சுழலும் தண்டு இந்த தூரத்தை அடையும் சுழலும் தண்டு அதிகபட்ச நிலையை அடையும் போது அதிகபட்ச உள்ளீடு மற்றும் வெளியீடு என்பது வீச்சு நீளமாக இருக்கும் இதுதான் விட்டம் அதனை d என எழுதுகிறேன் இங்கு இரண்டு அடைப்பான்கள் உள்ளன ஒன்று உள்ளீடு அடைப்பான் மற்றொன்று வெளியீட்டு அடைப்பான் இவைகள் இரண்டும் தடுக்கக்கூடியவைகள் அதாவது அவைகள் ஒருபக்க அடைப்பான்கள் இங்கு ஒன்று அங்கொன்றென அடைப்பானை வைக்கிறேன் இந்த அடைப்பான் நீரை அனுமதிக்கும் இந்த அடைப்பான் திறக்கப்படும் போது நீரை வெளியே அனுப்பும் அழுத்தத்தினால் வெளியேற்றப்பட்ட நீர் திரும்ப அறையினுள் வராது அதேபோல் இங்கேயும் திரும்ப செல்லும் பாய்வு கிடையாது எனவே இதுதான் உள்ளீடு இதுதான் வெளியீடு இப்போது இந்த உந்துதண்டு இங்கிருந்து அங்கு மாறினால் இதுதான் வீச்சு நீளம் இதனால் கன அளவு மாறிக்கொண்டே இருக்கும் வகைக்கெழு Q என்பது வெளியேறும் வீதம் அல்லது பாய்வு வீதம் அது உருளையின் பரப்பு பெருக்கல் வீச்சு நீளத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் வெளியேறும் கன அளவு பெருக்கல் ஒரு நொடியில் வீச்சுகள் என்பது வெளியேறும் வீதமாக இருக்கும் ஒரு நொடியில் வீச்சுகளின் எண்ணிக்கை சக்கரத்தின் சுழற்சியை பொறுத்தது a என்பது π 4 d2 ஆகும் எனவே π 4 d2 × s × ω என ஆகும் இது ω க்கு நேர்விகிதமானது d என்பது மாறிலி நிலையான மதிப்பு வீச்சு நீளமும் மாறாத மதிப்பு ω என்பது மட்டும்தான் மாறும் அளவு எனவே வகைக்கெழு Q க்கு நேர் விகிதத்தில் இருப்பதை பார்க்கலாம் உற்று நோக்கினால் அது அழுத்தத்திற்கும் அழுத்த உயரத்துக்கும் பொறுத்தது அல்ல இது பரிமாற்றும் உந்தியின் சிறப்பு இது மாறாத பாய்வு வீதம் உடைய உந்தி இப்போது பாய்வு வீதத்திற்கும் வெப்பத்திற்கும் இடையே வரைவை ஏற்படுத்தினால் இது செங்குத்தாக செல்லும் இது அழுத்தத்தை பொறுத்தது அல்ல இது குறிப்பிட்ட பாய்வு வீதத்தை தரும் வெவ்வேறு திறன்களில் நீங்கள் வெவ்வேறு பாய்வு வீதங்களை பெறுவீர்கள் சீர்மை கருத்தில் எந்த வொரு அழுத்த உயரத்தையும் பொறுத்து இல்லாமல் பாய்வு வீதம் பேணப்படும் நடைமுறையில் அழுத்த உயரம் அதிகரிக்கும் போது சிறிதளவு பாய்வு வீதம் குறையும் கிட்டதட்ட உந்திக்கு நிலையான பாய்வு வீதமாக இருக்கும் இது குறைந்த வேகத்தில் சுழலும் இந்த சுழல் தண்டு மெதுவாக சுழலும் எனவே இணைந்துள்ள மோட்டாரும் மெதுவாக சுழலும் ஆனால் அவைகள் பற்சக்கர பொறிமுறை மூலம் அதிகமான வேகத்தில் சுழலும் எனவே பற்சக்கர அமைப்பு தேவைப்படுகிறது இது விலை உயர்ந்ததாக மாற்றும் எனவே பரிமாற்ற உந்தி குறைவான வேகம் குறைவான திறன் தேவைப்படும் பயன்பாடுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை இதில் மையநீக்கவிசை உந்தி பரிமாற்ற உந்தியை விட சிறப்பானதாக மாறுகிறது